விரிவுரை 25 க்கு வரவேற்கிறேன் இந்த வாரத்தில் எஸ் டி எம் போர்டுடன் பல்வேறு சென்சார்களை இணைப்பது பற்றி காணலாம் இந்த விரிவுரையில் நாம் எல் எம் 35 என்ற வெப்பநிலையை உணரும் சென்சாரை இணைப்பது பற்றி காணலாம் எல் எம் என்பதன் விரிவாக்கம் லீனியர் மொனோலிதிக் ஆகும் எல் எம் டெம்பரேச்சர் சென்சாரின் பண்புகளை நாம் காணலாம் அதன்பின்னர் சர்க்யூட் டயக்ராமை பார்த்துவிட்டு அதை எஸ் டி எம் போர்டுடன் இணைக்கப் பயன்படும் நிரல் குறியீடை காணலாம் இந்த சோதனையின் செயல் விளக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் எல் எம் 35 சென்சாரை எஸ் டி எம் போர்டுடன் இணைப்போம் சென்சாரை எவ்வாறு கேலிப்ரேட் செய்வது என்பதைப் பற்றி நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் ஏனென்றால் எந்தவொரு சென்சார் செயல்படுவதற்கும் ஒரு வித கேலிப்ரேஷன் நிரல் குறியீடு தேவைப்படுகிறது வெப்பநிலையை உணர்தல் என்றால் என்ன வெப்பநிலை ஒரு பிஸிக்கல் பரமேட்டர் ஆகும் வெப்பநிலையை உணர்தல் என்பது பல்வேறு பயன்பாடுகளில் பயனுள்ளதாக இருக்கிறது உடலின் வெப்ப நிலையை இதனால் அளக்க முடியும் இது அதி நவீன தொழில் துறை உபகரணங்களிலும் ரசாயன ஆலைகளிலும் பயன்படுகிறது அங்கு வெப்பநிலையை அளந்து அதைப் பொருத்து சில உபகரணங்களை இயக்கவோ அல்லது நிறுத்தவோ வேண்டியிருக்கும் மேலும் இது வானிலை முன்னறிவிப்பு போன்ற பயன்பாட்டிலும் பயன்படுகிறது இப்போது நாம் எவ்வாறு வெப்பநிலையை அளக்கப் போகிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம் தெர்மாமீட்டர் அல்லது வெப்பநிலைமானி என்னும் கருவியே வெப்பநிலையை அளக்க பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு பாதரச வெப்பநிலைமானி ஆனது வெப்ப நிலை மாறும் போது அதற்கான சிக்னல் மாற்றங்களை உருவாக்காது அதற்குப் பதிலாக அதற்கு உண்டான விரிவடையும் மற்றும் சுருங்கும் தன்மையைக் கொண்டு வெப்பநிலை மாற்றத்தை அளக்கப் பயன்படும் ஒரு பாதரச வெப்பநிலைமானி இம்முறையிலேயே செயல்படுகிறது மறுபுறம் ஒரு டிஜிட்டல் வெப்பநிலைமானி ஆனது வெப்பநிலையை ஒரு சிறிய எல் சி டி யில் காட்டுகிறது நாம் ஏற்கனவே எல்சிடி என்றால் என்ன என்பதை பார்த்துள்ளோம் ஒரு டிஜிட்டல் வெப்பநிலைமானியில் வெப்பநிலை ஒரு சிறிய எல்சிடியில் காட்டப்படும் எல் எம் 35 ஆனது ஒரு லீனியர் மொனோலிதிக் டெம்பரேச்சர் சென்சார் ஆக இருக்கிறது இது ஒரு நேஷனல் செமிகண்டக்டர் உருவாக்கிய இன்டகிரேடட் சர்க்யூட் ஆகும் இது ஒரு துல்லியமான இன்டகிரேடட் சர்க்யூட் டெம்பரேச்சர் கருவி ஆகும் இதில் வெளியீட்டு மின்னழுத்தமானது டிகிரி செல்சியஸ் அல்லது பாரன்ஹீட் அலகில் உள்ள வெப்பநிலையுடன் நேரியல் விகிதத்தில் இருக்கிறது வெளியிட்டு மின்னழுத்தமானது டிகிரி செல்சியஸில் உள்ள வெப்பநிலைக்கு நேரியல் விகிதத்தில் இருக்கும் என்பதே இதன் அர்த்தமாகும் இந்த நேரியல் பண்பானது வெப்பநிலை ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது மின் அழுத்தத்தில் 10 மில்லி வோல்ட் மாற்றம் இருக்கும் எல் எம் 35 யின் முழு அளவிலான வரம்பானது 55 முதல் 150 டிகிரி சென்டிகிரேட் ஆகும் இந்த எல் எம் 35 ஐ நாம் எப்படி பயன்படுத்துவது எல் எம் 35 ல் ஒரு தட்டையான பக்கமும் ஒரு அரைவட்ட பக்கமும் உள்ளது இதில் முனை ஒன்றானது வோல்டேஜ் முனையாகும் இதை வீ சி சியுடன் இணைக்கப்பட வேண்டும் முனை எண் மூன்றானது கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட வேண்டும் முனை எண் இரண்டிலிருந்து வெளியீட்டு மின்னழுத்தம் கிடைக்கும் முனை ஒன்றானது வீ சி சியுடனும் முனை எண் மூன்றானது கிரவுண்ட் உடனும் இணைக்கப்பட வேண்டும் இந்த நடுவிலுள்ள முனையை அனலாக் இன்புட் போர்ட் உடன் இணைப்போம் அனலாக் மதிப்பை நாம் எப்படி ரீட் செய்வோம் அனலாக் மதிப்பை ரீட் செய்ய முதலில் நாம் எல் எம் 35 ஐ கிரவுண்ட் மற்றும் வீ சி சியுடனும் இணைக்க வேண்டும் மத்தியில் இருக்கும் முனை ஆனது வெப்பநிலை விகிதத்துக்கு ஏற்ப மின்னழுத்தத்தை உருவாக்கும் இங்கு எம்பெட் சி குறியீடு பயன்படுத்தப்படும் நீங்கள் இந்த ஹெடர் பைலை சேர்க்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து அனலாக் முனையை இன்புட் அனலாக் முனையாக இணிஷியலைஸ் செய்ய வேண்டும் இங்கு போர்டின் எ1 முனை அனலாக் முனையாக கருதப்படுகிறது நாம் ஒரு ப்லோட் வேரியபில் பி ஐ எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் இது 0 முதல் 1 வரையிலான மதிப்பைப் பெறுகிறது சென்சார் ரீட் குறியீடு Sensor read code ஆனது சென்சார் உணரும் மதிப்பை எ1 போர்ட் வழியாக ரீட் செய்யும் மற்றும் பி சி பிரிண்ட் குறியீடால் pc printf code அந்த மதிப்பை நீங்கள் பிரிண்ட் செய்ய முடியும் எனவே சென்சார் மதிப்பை அனலாக் போர்ட் எ1 ல் இருந்து ரீட் செய்ய சில வரி குறியீடு தேவைப்படுகிறது எ0எ2 எ3 எ4 மற்றும் எ5 போன்ற பிற அனலாக் போர்ட்களும் உள்ளன இப்போது நாம் எப்படி கலிப்ரேஷன் செய்வது என்ற கேள்விக்கு பதிலைக் காண்போம் உதாரணமாக ஒரு அறையில் தற்போதைய வெப்பநிலை எக்ஸ் ஆக இருக்கிறது அந்த தற்போதைய வெப்பநிலைக்கு நீங்கள் என்ன மதிப்பை பெறுகிறீர்கள் இப்போது நமக்கு வெப்பநிலை தெரிந்தால் உதாரணத்திற்கு 20 டிகிரி சென்டிகிரேட் என வைத்துக்கொள்வோம் நான் எனது அனலாக் வெளியீட்டில் குறிப்பிட்ட மதிப்பைப் பெறுகிறேன் பின்னர் நான் எக்ஸ் மதிப்பைப் பெறுகிறேன் என்றால் வெப்பநிலை என்னவாக இருக்கும் இதுவே கலிப்ரேஷன் செய்வதற்கான ஒரு வழி ஆகும் இந்த குறிப்பிட்ட குறியீடு ன் மூலம் எவ்வாறு செய்தோம் என்று பார்க்கலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி எல் எம் 35 யின் வெளியீட்டு மின்னழுத்தம் வெப்பநிலையுடன் நேரியலில் அதிகரிக்கிறது வெப்பநிலையில் ஒவ்வொரு டிகிரி சென்டிகிரேட் உயர்வுக்கும் மின் அழுத்தத்தில் 10 எம்வி அதிகரிப்பு இருக்கும் எனவே கே டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்வுக்கு வெளியீட்டு மின்னழுத்தம் 10 கே எம் வி ஆக இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 50 டிகிரி சென்டிகிரேட் ஆக இருக்கும் என சொன்னால் அதிகபட்ச வெளியீட்டு மின்னழுத்தம் 0 5 வோல்ட் ஆகும் எனவே 10 x 50 எம்வி 500 எம்வி இப்போது வெப்பநிலையை டிகிரி சென்டிகிரேட்டில் எவ்வாறு கணக்கிடுவது அனலாக்இன் கிளாஸில் உள்ள ரீட் பங்க்ஷன் 0 மற்றும் 1 க்கு இடையில் உள்ள ஒரு பின்னத்தை ரிட்டன் செய்யும் நான் ஏற்கனவே கூறியது போல நாம் 0 5 வோல்ட் மின்னழுத்தத்தை நேரடியாகப் அனலாக் உள்ளீட்டு முனையில் செலுத்தலாம் அதன் பின்னர் ப்ரோக்ராம் மூலம் அச்சிடப்பட்ட மதிப்பை அளவிடுகிறோம் அச்சிடப்பட்ட மதிப்பு பி மேக்ஸ் P max என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 0 5 வோல்ட்டுக்கு நாம் பெறும் மதிப்பு பி மேக்ஸ் P max ஆகும் தெரியாத வெப்பநிலைக்கு அச்சிடப்பட்ட மதிப்பு பி ஆக இருந்தால் வெப்பநிலை மதிப்பை 50 பி மேக்ஸ்பி P maxP ஆக கணக்கிடலாம் நாம் செய்த கம்ப்யூட்டிங்கிற்கு மாற்று வழி காட்டுகிறேன் அறையின் வெப்பநிலை 20 டிகிரி சென்டிகிரேட் என்று வைத்துக்கொள்வோம் அந்த மின்னழுத்த வெளியீட்டில் இருந்து நாம் என்ன மதிப்பைப் பெறுகிறோம் என்பதைப் பார்ப்போம் அறை வெப்பநிலை 20 டிகிரி சென்டிகிரேட் என்று வைத்துக் கொள்வோம் நாம் ஏற்கனவே கூல்டெர்ம் பற்றி விவாதித்தோம் நாம் கண்டுபிடித்த மதிப்பை 0 06 எனக் வைத்துக்கொள்வோம் எனவே அடிப்படையில் அது 0 06 ஆக இருந்தால் வெப்பநிலை 20 டிகிரி சென்டிகிரேட் ஆக இருக்கும் நாம் பி என்ற மதிப்பைப் பெற்றால் வெப்பநிலை ஆனது 20 0 06 பி ஆக இருக்கும் எனவே அறையின் தற்போதைய வெப்பநிலையைப் பயன்படுத்தி இதை நாம் முன்பு கணக்கிட்டுள்ளோம் நாம் பரிசோதனையைப் பார்ப்போம் நாம் ஏற்கனவே எல் எம் 35 பற்றியும் எல் எம் 35 ஐ எஸ் டி எம் போர்டுடன் உடன் எவ்வாறு இணைப்பது பற்றியும் மற்றும் சில போர்ட்லிருந்து எவ்வாறு ஒரு அனலாக் மதிப்பை ரீட் செய்வது பற்றியும் கேலிப்ரேட் செய்வது எப்படி என்பதையும் பார்த்தோம் இப்போது எஸ் டி எம் நுக்லியோ எப்401ஆர்இ கிட் மற்றும் எல் எம் 35 வெப்பநிலை சென்சாரை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் வெப்பநிலையை உணர்வதற்கு உணர்திறன் அலகு ஒன்றை வடிவமைப்போம் மேலும் உணர்ந்த வெப்பநிலையை எல் சி டி டிஸ்ப்ளே யூனிட்டில் சென்டிகிரேட் அலகில் காட்டுவோம் எல் எம் 35 லிருந்து அனலாக் வெளியீட்டு மின்னழுத்தம் எஸ் டி எம் போர்டின் எ1 முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது சர்க்யூட் டயக்ராமை பார்ப்போம் அடிப்படையில் நாம் டி8 முதல் டி13 வரை எல் சி டி டிஸ்ப்ளேயின் பல்வேறு முனைகளுடன் இணைக்கிறோம் நாம் இங்கே என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்த எல் எம் 35 வி சி சி வெளியீட்டை எ1 முனை உடன் இணைக்கிறோம் இதுவே இணைப்பை பற்றியும் அதன் பகுதி பற்றியுமான நாம் முன்பே கண்ட விளக்கமாகும் எனவே இது வெப்பநிலையை உணர்ந்து கேலிப்ரேஷன் செய்து பின்னர் வெப்பநிலையை இந்த எல் சி டி யில் காண்பிக்கும் இந்த எடுத்துக்காட்டை தான் நான் விளக்கவுள்ளேன் ஆனால் அதற்கு முன்னர் நான் சர்க்யூட்டை செய்தபின் அதனை செயல்படுத்தப்பட வேண்டிய குறியீடை உங்களுக்குக் காண்பிக்க்கிறேன் இது தான் எம்பெட் ப்ரோக்ராம் குறியீடு ஆகும் நாம் டெக்ஸ்ட்எல்சிடிஸ்க்ரோல் ஐப் பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் நாம் ஏற்கனவே கலந்துரையாடியது போல சீரியல் கம்யூனிகேஷன் கொண்டு சென்சார் உணர்ந்த மதிப்பை எந்தவொரு ஹைப்பர் டெர்மினலிலும் காண்பிக்க சீரியல் யூ எக்ஸ் ஆர் எக்ஸ் பயன்படுத்துகிறோம் இது சென்சார் பெயரில் உள்ள அனலாக் உள்ளீட்டு மதிப்பு நாம் போர்ட் எ1 வழியாக ரீட் செய்து வருகிறோம் இது கேலிப்ரேஷனுக்கு பிறகு இது போன்ற மதிப்பை பெறுகிறோம் மதிப்பு 297 இருக்கிறது நாம் இங்கே ஒரு கேரக்டர் பிவர் எடுக்கிறோம் மேலும் வரிசை எண் பூஜ்ஜியத்திற்கு "டெம்ப் இன் டிகிரி சி" "Temp in Degree C" ஐ செட்டிங் செய்கிறோம் வொயில் லூப்பினுள் சென்சார் ரீட் sensor read ஐ பயன்படுத்தி மதிப்பைப் ரீட் செய்கின்றோம் அதன் பிறகு பிவெல் p val மதிப்பை நாம் கணக்கிடுகிறோம் பி என்பது நாம் சென்சாரில் இருந்து பெற்ற மதிப்புடன் 297 பெருக்கு கின்றோம் பெருக்கிய மதிப்பை பிவரில் சேமித்து வைக்கின்றோம் இறுதியாக அதை அடுத்த வரியில் காண்பிக்கிறோம் நாம் 1 விநாடி நேரம் காத்திருந்து விட்டு மீண்டும் மீண்டும் அதே செயலைச் செய்ய போகின்றோம் ஏற்கனவே நாம் முழுமையான குறியீட்டை பற்றியும் அதை எவ்வாறு இணைப்பது பற்றியும் மதிப்புகளை காண்பிப்பது பற்றியும் பார்த்துள்ளோம் நாம் இப்பொழுது இந்த சோதனையில் எல் எம் 35 ஐ எஸ் டி எம் போர்டு உடன் இணைத்து சென்சார் உணர்ந்த வெப்பநிலையை எல் சி டி யில் காண்பிக்க உதவும் குறியீடை விளக்குகிறேன் நான் எல் எம் 35 ஐ எஸ் டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் போர்ட் உடன் இணைத்த பின்பு தற்போதைய வெப்பநிலையை நான் காண்பிப்பேன் இந்த அறையின் தற்போதைய வெப்பநிலை என்னவாக இருந்தது என்ற கேள்விக்கு ஷில்லாங்கில் வெப்பநிலை மிகவும் குறைவாக உள்ளது என்று நான் உங்களுக்கு பதில் கூறுவேன் வெளிப்புற வெப்பநிலை தற்போது 17 டிகிரி இருக்கிறது எனவே இப்பொழுது நமது சென்சார் யூனிட்டில் இருந்து என்ன வருகிறது என்று பார்ப்போம் எனவே இது தான் வெப்ப நிலையை உணரும் எல் எம் 35 சென்சார் ஆகும் இந்த தட்டையான பகுதியின் இடது முடிவில் உள்ள முனையை 5 வோல்ட் வி சி சி உடன் இணைக்க வேண்டும் மற்றும் தட்டையான வலது முடிவு பகுதியில் உள்ள முனையை தரையுடனும் மற்றும் நடு முனையை அனலாக் போர்ட் எ1 உடன் இணைக்கப்படும் இந்த அனலாக் போர்ட் உட்புறமாக ஒரு ஏடி மாற்றி உடன் இணைக்கப்பட்டுள்ளது நாம் கூல்டெர்ம் போன்ற சீரியல் கம்யூனிகேஷன் மென்பொருளை பயன்படுத்தி டிஜிட்டல் மதிப்பைக் காணலாம் எனவே இப்போது நான் இந்த இணைப்பினை உருவாக்குகிறேன் எனவே நாம் ஏற்கனவே கேலிப்ரேஷன் செய்துள்ளோம் எல் எம் 35 என்ற இந்த குறிப்பிட்ட சென்சாரில் மின்னழுத்தத்தில் 10 மில்லிவால்ட் மாற்றம் ஆனது வெப்பநிலையில் 1 டிகிரி மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் எனவே அதற்கேற்ப கேலிப்ரேஷன் செய்துள்ளோம் இப்போது நான் குறியீடை டம்ப் செய்கிறேன் இந்த குறிப்பிட்ட அறையின் தற்போதைய வெப்பநிலையைக் இது காண்பிக்கும் எனவே அதற்கான இணைப்பை ஏற்படுத்துகிறேன் இது காண்பிக்கும் வெப்பநிலையை நீங்களும் காணலாம் சென்டிகிரேடில் வெப்பநிலை 18 20 19 40 இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது நான் இப்போது டெம்பரேச்சரை கொஞ்சம் உயர்த்தி அதன் விளைவாக இந்த மதிப்பை பெறுகிறோம் என்பதை காணலாம் இது 21 60 மாறியிருப்பதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட சென்சாரை நீங்கள் சிறிது தேய்த்தால் மதிப்பு மாறுகிறது அல்லது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தைக் காண்பதற்கு நீங்கள் அதற்கு முன்னால் சிறிது ஊதலாம் இது எல் எம் 35 வைத்து காட்டப்படும் ஒரு எளிய பரிசோதனையாகும் இச்சோதனை வெப்பநிலையை ரீட் செய்து அதை டிஸ்ப்ளே செய்கிறது எனவே எல் எம் 35 உடனான இணைப்பு மிகவும் நேரடியானது மற்றும் எளிமையானது என்பதை நீங்கள் காணலாம் இங்கு கேலிப்ரேஷன் உங்களுக்கு தேவைப்படும் ஒன்றாகும் கேலிப்ரேஷன் செய்வதற்கான வழிமுறைகள் மிகவும் முக்கியமானது இந்த கேலிப்ரேஷன் கட்டத்தில் சென்சாரின் தற்போதைய மதிப்பை ரீட் செய்ய வேண்டும் அது என்ன தருகிறது மற்றும் பின்னர் கூல்டெர்மிலும் அந்த மதிப்பைப் பொறுத்து இந்த குறிப்பிட்ட அறையின் தற்போதைய வெப்பநிலை என்ன என்பதை காணலாம் அதன்படி இந்த குறிப்பிட்ட காட்சியை கொண்டு உங்கள் குறியீடை மாற்றலாம் எல் எம் 35 இன் வேறு பல பயன்பாடுகளும் உள்ளன நான் உங்களுக்கு காண்பித்தது அதில் ஒன்று ஆகும் நீங்கள் இதனைக் கொண்டு மற்ற சோதனைகளை செய்யலாம்